காலை வணக்கம் டேக் ஆஃப்பின் விங் லோடிங் என்பதிலிருந்து இந்த விரிவுரையை நாம் தொடங்குவோம் கடந்த இரண்டு வகுப்பில் விங் லோடிங் டேக் ஆஃப் பொருத்தவரை எவ்வாறு இருக்கும் என்பதையும் மற்றும் அதன் முக்கியத்துவத்தையும் நான் கருத்தியல் கட்டத்தில் காட்சிப்படுத்துவது எப்படி என்று முயற்சித்தேன் விமானத்தின் மேல் செயல்படும் விசைகள் மற்றும் அதன் தோராயங்கள் எவ்வளவு முக்கியமானது என்பதையும் மற்றும் அது எவ்வாறு விமானத்தின் செயல்திறனுக்கு அவசியமானது என்பதை பார்த்தோம் டேக் ஆஃப் நீளத்தை குறைக்கக்கூடிய உயர் லிப்ட் சாதனங்களைப் பற்றியும் உந்துவிசைக்கும் எடைக்கும் உள்ள விகிதம் பற்றியும் நாம் விவாதித்தோம் நான் TW ஐ அதிகரித்தால் ஆனால் ஒரு கருத்தியல் கட்டத்தில் நீங்கள் அதை பாராட்ட வேண்டும் ஒரு முழு விமானத்தை கட்டமைக்க நம்மிடம் அனைத்து தகவல்களும் இல்லை ஆனால் நாம் ஒன்று அறிவோம் நான் கருத்தியல் செய்யும் எந்த விமானமும் அது போன்ற செயல்திறன் கொண்ட விமானம் சந்தையில் கிடைக்கும் நாம் எப்போதுமே அத்தகைய விமானத்தை தேர்ந்தெடுத்து நமது விமானத்தின் தேவைகளுக்காக வடிவமைக்க வேண்டும் அவற்றை நாம் அடிப்படை விமானமாக பெயரிடுகிறோம் எனவே நாம் அங்கிருந்து சில எண்ணைத் தேர்ந்தெடுத்து WS க்கு சில மதிப்பைப் பெற முயற்சிக்கிறோம் மற்றொரு பிரபலமான வழி என்னவென்றால் நீங்கள் ஏன் புள்ளிவிவரத் தரவை முழுமையாய் பயன்படுத்தக்கூடாது மற்றும் விங் லோடிங் உணர்வைப் பெறக்கூடாது ஏனென்றால் அந்த அளவுருக்கள் அனைத்தும் நீங்கள் வடிவமைக்கப் போகும் அனைத்து விமானங்கள் ஏற்கனவே இருக்கும் விமானங்களின் குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் நீங்கள் அசாதாரணமாக வேறுபட்ட ஒன்றைச் செய்யவில்லை சரி எனவே அந்த திசையில் சென்றால் நான் ரேமர் கொடுத்த வழிகாட்டுதலில் சிலவற்றைப் பயன்படுத்துவேன் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் என்று நினைத்தேன் ஆனால் நான் பகிர்வதற்கு முன்பு அந்த விளக்கப்படங்கள் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன என்பதை பார்ப்போம் சரி வடிவமைப்பாளரின் நுண்ணறிவுகளை பாராட்ட வேண்டும் அந்த விளக்கப்படங்களை ஹீரோஸ்டிக் அல்லாது மாடல் மூலமாக உருவாக்கிய வடிவமைப்பாளர் தமது நுண்ணறிவை எவ்வளவு பயன்படுத்தி இருப்பார் என்பதை பார்த்தோமானால் அது பாராட்டுக்குரிய செயலாகும் எனவே நான் டேக் ஆஃப் தூரத்தைப் பற்றி பேசினால் இருப்பினும் அது உருளும் மற்றும் ஏறும் என்பது நமக்குத் தெரியும் ஆனால் இது டேக் ஆஃப் இந்த அளவு கிரவுண்ட் ரோல் தூரம் ஆகும் ஒரு விஷயம் புரியும் நான் முடுக்கத்தை சராசரியாக எடுத்துக்கொண்டால் இழுவை மற்றும் தூக்குதல் விசைகளின் பங்களிப்பு உந்துதல் விசையோடு ஒப்பிடும் பொழுது குறைவாக இருப்பதால் நான் அவைகளை நீக்கி இங்கே எழுதி இருக்கிறேன் aTm நான் இவைகளை பயன்படுத்தினால் V2 - U22as மற்றும் sV22Tm இங்கே குறிப்பிட்டுள்ள V இறுதி வேகமாகும் இது விதிமுறைகளில் ஒன்றின் படி Vstall விட 10 சதவீதம் அதிகமாக இருக்க வேண்டும் இதை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த வகையான எண்கள் பல்வேறு வகையான விமானங்கள் சிவில் அல்லது இராணுவ விமானங்களை குறிப்பவை ஆகும் இவை ஒரு ஒழுங்குமுறை அமைப்புகளால் வழிநடத்தப்படுகின்றன எனவே அவற்றை xxx naam மாற்ற உங்களுக்கு அனுமதியில்லை எனவே இப்போது நான் இதைப் பயன்படுத்தி நாம் கண்டுபிடித்தால் Vstall 2WSCLmax நான் இங்கிருந்து எளிதாக பார்க்க முடியும் VT0 1 1 2WSCLmax ஆனால் நான் 1 1 மடங்கு Vstall இல் புறப்படுவதால் இந்த V take off Vstall விட 10 சதவீதம் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த CLmax இங்கே உள்ள CLmax அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த CLmax stall லுடன் தொடர்புடையது ஏனென்றால் Vtake off 1 1 Vstall ஆகும் எனவே நான் எழுதுவது VT0 1 1 2WSCLTO நான் இதைச் செய்தால் நான் கண்டறிவது s 1 212WSCLTO2Tm எனவே என்னிடம் S1 இருக்கிறது இந்த தூரத்தை நான் குறிப்பிடுகிறேன் s1 1 21 2WS gCLTO2Tm எனவே அளவுருவை பார்த்தால் WSCLTOTm s1 A எனவே முக்கியமான விஷயம் என்னவென்றால் நான் கிரவுண்ட் ரோல் தூரத்தையும் இந்த அளவுருவையும் வரைந்தால் அவை ஒரு நேர் கோட்டை உருவாக்கும் நான் வெவ்வேறு சோதனைகளைச் செய்ய முடியும் அல்லது வெவ்வேறு விமானங்களிலிருந்து தகவல்களை எடுக்க முடியும் மற்றும் இந்த மாடல் மூலமாகவும் தகவல்களை பெறமுடியும் சரி நீங்கள் இங்கு பார்த்தால் இங்கே உள்ள வரைபடம் அவ்வாறு உருவாக்கப்பட்டவை ஆகும் நான் ரேமரின்Raymer's புத்தகத்தைக் குறிப்பிடுகிறேன் இந்த x axis take off அளவுருவை குறிக்கிறது எனவே டேக் ஆஃப் அளவுரு TOP என வரையறுக்கப்பட்டுள்ளது TOP WSCLTO TW அல்லது TOP WSCLTO BHPW இதே போன்ற வடிவத்தில் மட்டுமே ρயை நாம் பார்த்திருக்கிறோம் அடர்த்தி விளைவை எடுக்க ρ க்கு பதிலாக 𝜎 ஆக மாற்றப்பட்டுள்ளது ஏனெனில் சிக்மா என்பது அடர்த்தி விகிதம் ρρ0 என்பதாகும் எனவே இந்த அளவுருவுக்கும் டேக் ஆஃப் அளவுரு இடையில் நிறைய தொடர்புகளை அவர்கள் கொடுத்துள்ளனர் இந்த டேக் ஆஃப் தூரம் எதைக் குறிக்கின்றன ஆகவே எடுத்துக்காட்டாக எந்த விங் லோடிங் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நான் ஒரு ஜெட் விமானத்திற்கு 7000 அடி டேக் ஆஃப் நீளம் எடுக்க வேண்டும் எனவே நான் இப்படியே சென்று ஜட்றிக்கு இங்கே கீழே வருவேன் அதன் மதிப்பு 340 அல்லது 350 அருகில் இருக்கும் அந்த மதிப்பு டேக் ஆஃப் அளவுருவாக இருக்கும் 350 ஆக நாம் எடுத்துக்கொண்டால் 350 WSCLTO TW இப்போது லேண்ட் ரோலின் தூரம் எவ்வளவு என்பது நீங்கள் விரும்பும் தரையிறங்கும் தன்மையைப் பொறுத்தது என்பது தெளிவாக தெரிகிறது உதாரணமாக 7000 என்று எடுத்துக்கொள்வோம் எனவே இங்கே 7000 தேர்ந்தெடுங்கள் நீங்கள் எந்த வகை ஜட் இஞ்சினைப் பயன்படுத்துகிறீர்கள் இந்த புள்ளியை நீங்கள் கண்டறிந்து கீழே வந்தால் வரும் எண் டேக் ஆஃப் அளவுரு ஆகும் அந்த எண்ணைப் பெற்றதும்இதைப் பெறுவீர்கள் WSCLTO TW அதனால் TOP WSCLTO TW இதை நான் பார்த்து வரலாற்று தரவுகளிலிருந்து எடுத்தேன் எனது நோக்கம் புறப்படுவதற்கு WS வின் மதிப்பு என்ன சிக்மா எனது கட்டுப்பாட்டில் உள்ளது ஏனெனில் நான் எந்த உயரத்தில் புறப்படுகிறேன் என்பதைப் பொருத்தது எனவே அந்த உயரத்தின் அடர்த்தி எனக்குத் தெரியும் கடல் மட்டத்தில் உள்ள அடர்த்தியும் எனக்குத் தெரியும் எனவே இது என் கையில் உள்ளது மீண்டும் ஒரு கேள்வி வருகிறது CLTO வின் மதிப்பு என்ன இந்தக் கேள்விக்கு நாம் பதிலளிப்போம் VT0 1 1Vstall அதனால் CLTO தானாகவே வருவது CLTO CLmax1 1 CLmax2 1 அதனால் CLTO நமக்குத் தெரியும் இப்போது TW வின் மதிப்பு என்ன அல்லது ஒரு வடிவமைப்பாளர் இடமிருந்து மற்றொரு கேள்வி வருகிறது புறப்படுவதற்கான WS மற்றும் TW ஆகியவற்றின் கூட்டு அளவு மதிப்பு என்ன எனவே ஒரு வடிவமைப்பாளர் கருத்து மிகவும் முக்கியமானது எனவே அவர் அதே அல்லது நெருக்கமான பணிக்குச் சொந்தமான ஒத்த அடிப்படை விமானத்தைத் தேடுவார் எனவே அவர் ஆரம்பத்தில் TW வரலாற்று தரவுகளிலிருந்து 0 25 ஆக எடுத்துக்கொள்வார் மேலும் உங்களுக்குத் தெரியும் TW 0 25 என்றால் என்ன பின்னர் விமானம் ஏறும் போது T - D - Wsinγ 0 நான் நிலையாக ஏறினால் TW வருவது TWsinγ1CLCD CLCD மதிப்பு உதாரணமாக 15 அல்லது 10 ஆக எடுத்துக்கொள்வோம் அதன் மதிப்பு 10 என்றால் இதன் மதிப்பு 0 1 ஆகும் எனவே sin 0 நீங்கள் W 0 25 ஆக எடுத்திருந்தால் அது ஒரு ஏறுதலுடன் ஒத்திருக்கும் கோணத்தை குறிக்கும் எனவே சாதாரண விமானங்களுக்கு ஆரம்ப ஏறுதல்லின் கோணம் 7 முதல் 8 டிகிரி வரை எடுத்துக்கொள்வோம் எனவே அனைத்து விஷயங்களையும் மனதிற்குள் எடுத்து இதைச் செய்தால் இந்த வகையான TW தேர்ந்தெடுத்தால் 1000 அடி அல்லது 6000 அடி லேண்ட் ரோலின் தூரத்திற்கு ஒரு யதார்த்தமான எண்ணை என்னால் உண்மையில் பெறமுடியாது அப்போது நீங்கள் இதை அதிகரிக்கலாம் எனவே இந்த வகையான பொருத்தம் அல்லது சரிசெய்தல் தொடரும் ஆனால் நீங்கள் ரேமரில் கொடுக்கப்பட்டுள்ள தரவை இவ்வாறு தான் பயன்படுத்த வேண்டும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சரி அதையும் முடிக்க வேண்டும் கருத்தியல் வடிவமைப்பிற்கான WS டேக் ஆஃப் முடிவிற்கு கொண்டுவருகிறது இப்போது நாம் தரையிறங்கும் தூரம் பற்றி பார்ப்போம் முதலாவதாக நான் புறப்படுவதை காட்சிப் படுத்திக் கொள்வோம் அதில் 50 சதவிகிதம் அதிகபட்ச மடல் விலகல்கள் ஆகவும் மடல் விலகலை அதிகமாகக் கொடுப்பதில் நான் கொஞ்சம் தயங்குகிறேன் ஏனென்றால் மேலும் அதிக இழு விசை ஏற்படும் எனவே எடைக்கு அதிக உந்துதல் தேவைப்படும்ஆனால் தரையிறங்கும் போது கிட்டத்தட்ட முழு மடல் விலகல்கள் வழங்கப்படுவதைக் காண்பீர்கள் காரணம் CLmax அதிகரிப்பு இருப்பதாகும் ஆனால் மிக முக்கியமாக இழு விசையும் அதிகரிக்கும் ஏனெனில் நீங்கள் அதை உடைக்க விரும்புகிறீர்கள் சரி எப்படியிருந்தாலும் இறக்கையில் உள்ள காற்று தடுப்பு கருவியும் வெளியே வரும் எனவே CLmax எப்படியும் ஸ்பாய்லர்கள் மூலம் குறைக்கப்படும் சரி எனவே ஒரு விஷயம் CLmax தேவையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் CLT0 CLlanding அது இன்னும் அதிகமாக உள்ளது ஏனெனில் தரையிறங்கும் போது தேவைப்படுவதால் விமானம் தரையை தொடும் பொழுது வேகத்தின் அளவு முடிந்தவரை குறைவாக வைத்திருக்க வேண்டும் நீங்கள் இப்படி இறங்குகிறீர்கள் நீங்கள் ஒரு அணுகுமுறைக்கு வருகிறீர்கள் பின்னர் தொடர்ந்து கீழே வருகிறீர்கள் நீங்கள் சுமார் 3 டிகிரி சாய்வில் இறங்குகிறீர்கள் ப்லேர் அப் தொட்டு இப்படி செல்வீர்கள் ஒரு கருத்தியல் நிலை நீங்கள் பெறும் டேக் ஆஃப் தூரத்தை எடுத்துக் கொண்டால் நீங்கள் 15 சதவிகிதம் அல்லது 50 சதவீதம் அதிகமாக எடுத்துக்கொண்டால் உங்களின் தரையிறங்கும் தூரம் பாதுகாப்பாக இருக்கும் அதை FAR23 பாதுகாப்பு ஆணையத்தின் மூலம் நாம் அறிந்துகொள்ள முடியும் நான் மிகவும் பழைய FAR தேவையை தருகிறேன் அது கூறுவது sland 0 35 VA2 ஐ சென்னை பேராசிரியர் துலாபுர்கராவின் NPTEL விரிவுரையில் இருந்து இதை கூறுகிறேன் சரி நீங்கள் அதைப் படிக்க FAR இல் FAR25 பார்க்க வேண்டும் மேலும் மேலும் பெறும் பெரும் அனுபவத்தால் அவர்கள் இந்த விஷயத்தை எப்பொழுதும் மாற்றிக் கொண்டே இருப்பார்கள் sland 0 3455 VA2 இது சிவில் வகைக்கு ஆனது மற்றும் இது இராணுவத்திற்கானது sland 0 3546 VA2 இந்த VA எதற்கு முக்கியமானது VA என்பது அணுகுமுறை வேகமாகவும் நீங்கள் தரையிறங்க வேண்டுமென்றால் நீங்கள் விமான நிலையத்திற்கு மிக அருகில் வரும்பொழுதே நீங்கள் 3 டிகிரி சறுக்கு சாய்வை அமைத்துக் கொள்வீர்கள் சரி நாம் ATC உடன் பேசுவோம் ATC சரி என்றால் அப்போது தொடங்கவும் எனவே 3 டிகிரி சறுக்கு சாய்வுடன் நீங்கள் ஏர் ஸ்ட்ரிப்பை நெருங்கத் தொடங்குகிறீர்கள் பின்னர் நீங்கள் ப்லேர் செய்து இறங்குவீர்கள் எதுவாக இருந்தாலும் சிவில் விதிமுறைகளை நீங்கள் கண்டால் VA 1 3 Vstall நான் கொடுக்கும் அனைத்து VA மதிப்புகளும் அவை பழைய FAR23 மற்றும் 25 சான்று என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது அவை மாற்றியமைக்கப்பட்டுள்ளன ஆனால் அது 1 2 மற்றும் 1 3 அளவு சுற்றி வரும் எனவே நீங்கள் என்ன தேவை என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் அது மிகவும் முக்கியமானது இராணுவ விமானத்திற்கு VA 1 2 Vstall எனவே தரையிறங்கும் போது விமானி இந்த வகையான நிலைகளை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அது விபத்திற்கு வழிவகுக்கும் இந்த வேகத்தை விட இது குறைவாக இருந்தால் அவர் ப்லேர் அப் செய்தால் ஸ்டாலுக்குச் சென்று மூழ்கத் தொடங்கும் மேலும் அது அதிகமாக இருந்தால் அது தரையிறங்கும் தாக்கம் அதிகமாக விமானத்தின் மேல் இருக்கும் எனவே இந்த எண்கள் மிகவும் முக்கியமானது சரி நாம் உண்மையில் ஒரு உதாரணம் கணக்கை தீர்க்கும் பொழுது நமக்கு மேலும் தெளிவடையும் இந்த விஷயத்தை தயவுசெய்து கவனியுங்கள் நமக்கு இவைகள் முக்கியமானதாகும் ஆம் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது விங் லோடிங் எனவே நான் இங்கு எழுதுகிறேன் Vs 2Wland0CLmax S தயவுசெய்து இங்கே உள்ள வித்தியாசத்தைப் பாருங்கள் Wland என்பது தரை இறங்கும் பொழுது இருக்கும் W எனவே நீங்கள் எந்த எடையுடன் இறங்கினாலும் தரையிறங்க வரும்போது குறைந்த அளவு எரிபொருள் மட்டுமே இருக்கும் எனவே எடை குறைகிறது அதனால் தரையிறங்கும் போது இருக்கும் WS விட புறப்படும் WS குறைவாக இருக்கும் சரி இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்றால் என்னால் இவ்வாறு எழுத முடியும் WSland CLmax 0VA1 3land2 உங்களுக்கு தெரியும் VA1 எனவே அது இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது எனவே நான் மேலும் எளிமைப்படுத்தினால் வருவது WSland CLmax 0211 69 sland0 3455 எனவே இது தரையிறங்கும் WS நாம் இங்கிருந்து எப்படி வந்தோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் எனவே இப்போது வாழ்க்கை மிகவும் எளியது தரையிறங்குவதற்கு WS தேவைப்பட்டால் லேண்ட் ரோலின் தூரம் தெரிந்திருக்க வேண்டும் சிக்மா அடர்த்தி விகிதம் தெரிந்திருக்க வேண்டும் நான் வடிவமைக்கும் விமானத்தின் CLmax என்னவென்று என்பதையும் தெரிந்து இருக்க வேண்டும் அவ்வளவு தான் எனவே இது மிகவும் எளிமையாகி விட்டது எனவே உங்களிடம் WS டேக் ஆஃப் இருந்தால் தரையிறங்கும் WS WS க்ரூஸ் இருக்கும் நம்மிடம் WS ஏறுதல் இருந்தால் WS முடுக்கம் மற்றும் லோயிட்டர் இருக்கும் நீங்கள் அனைத்து தேவைகளையும் சந்தித்தீர்கள் என்றால் நீங்கள் வெவ்வேறு விங் லோடிங் தகவல்களும் பெறுவீர்கள் சவால் எதுவாக இருந்தாலும் அது அந்த நிபந்தனையை பூர்த்திசெய்யக்கூடும் அது மற்ற நிபந்தனை பூர்த்தி செய்யக்கூடும் எனவே வடிவமைப்பு மேம்படுத்துதல் இங்கு முக்கியமானது மற்றும் நீங்கள் ஒரு முறை உதாரணம் கணக்கைப் பார்ப்போம் பின்னர் தான் உங்களால் சொல்ல முடியும் அல்லது வடிவமைப்பாளர்கள் தமது யுக்திகளைக் கொண்டு ஒரு விமானத்தை எவ்வாறு வடிவமைக்கிறார்கள் என்பதை காண்பிக்க முடியும் அப்போது ஒரு விமானத்தின் நோக்கம் எதுவென்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இது ஒரு இடத்திலிருந்து பயணிகளை புள்ளி A இல் இருந்து புள்ளி B வரை ஏற்றிச்செல்ல போக்குவரத்து விமானமாக இருந்தால் நீங்கள் WS பயணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் சரி அது ஒரு ஃபைட்டர் என்றால் டாக் ஃபைட்டர் இருந்தால் நீங்கள் WS முடுக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் எனவே அல்லது அது கண்காணிப்பு விமானமாக இருந்தால் நீங்கள் WS லொய்ட்டருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் ஏனென்றால் அது அதிக நேரம் பறந்து கொண்டிருக்க வேண்டும் எனவே இந்த அனைத்து விஷயங்களும் பணி தேவை பொருத்து W S தேர்ந்தெடுக்க வேண்டும் எனது அடுத்த வகுப்பு மான் கி பாத் ஆகும் அதில் நான் இதுவரை நாம் கற்றுக்கொண்டதை சுருக்கமாக விரிவாக காண்போம் இப்போது நாம் ஒரு விமானத்தை வடிவமைக்க கருத்தியல் நிலையான விங் லோடிங் மற்றும் உந்துதல் விசையின் மூலம் தயாரிக்க தயாராக இருக்கிறோம் மிக்க நன்றி